கடிகாரம் மற்றும் கடிகார விநியோகம் குறித்த நமது விவாதத்தை மீண்டும் தொடர்கிறோம் சில சொற்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இப்போது தொடங்குவோம் பின்னர் கடிகார விநியோகத்திற்குச் செல்வோம் அல்லது தளவமைப்பு வழிமுறை அல்லது உத்திகளையும் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்றும் பார்ப்போம் எனவே ஒரு கடிகார நெட்வொர்க் ஒரு கடிகார வலை அல்லது ஒரு கடிகார ரூட்டிங் நிகழ்வை n பிளஸ் 1 டெர்மினல்கள் கொண்ட நிகரத்தால் குறிக்கிறோம் அங்கு S0 எனப்படும் ஒரு மூலமும் n முனையங்களும் உள்ளன அவை சிங்க் என்று அழைக்கப்படுகின்றன எனவே வரைபட ரீதியாக இது இப்படி இருக்கும் எனவே ஒரு மூலம் S0 உள்ளது மேலும் S1 S2 முதல் Sn வரை n சிங்க் ஆகும் இது போன்ற ஒரு வலையை அமைக்க வேண்டும் S1 அனைத்து S1 உடன் S2 உடன் Sn இணைக்கப்பட வேண்டும் இது ஒரு வலையாகும் இது S ஆல் குறிக்கிறேன் இது ஒரு தொகுப்பு எனவே ஒரு கடிகார வலை கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கடிகார ரூட்டிங் தீர்வைத் தேடுகிறோம் ஏனென்றால் இறுதியில் கடிகார மூலம் S0 இலிருந்து டெர்மினல்களை இணைக்க கம்பி பிரிவுகளின் தொகுப்பைப் பயன்படுத்த வேண்டும் S0 ஐ S1 உடன் S2 ஐ Sn உடன் இணைக்க வேண்டும் ஆனால் பல வழிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக S0 அனைத்தையும் நேர் கோடுகள் மூலம் இணைக்க முடியும் அல்லது செங்குத்து மற்றும் கிடைமட்ட கோடு பகுதிகள் மூலம் இணைக்க முடியும் எனவே பல வழிகள் உள்ளன எனவே இது இறுதி தீர்வாகும் இது கடிகார ரூட்டிங் தீர்வு என்று குறிப்பிடப்படுகிறது எனவே கடிகார ரூட்டிங் தீர்வு உண்மையில் இந்த இணைப்பை உருவாக்க அனுமதிக்கும் கம்பி பிரிவுகளின் தொகுப்பாகும் இப்போது இந்த கடிகார ரூட்டிங் தீர்வில் நீங்கள் 2 வெவ்வேறு துணை சிக்கல்கள் உள்ளன ஒன்று இடவியல் என குறிப்பிடப்படுகிறது மற்றொன்று வடிவியல் உட்பொதித்தல் என குறிப்பிடப்படுகிறது உதாரணத்தின் பெயருடன் நான் விளக்குவதைப் போல ஆனால் அதை முதலில் உள்ளுணர்வாக விளக்குகிறேன் இடவியல் என்பது கடிகார மரம் என்று பொருள் எனவே கடிகார மரம் எப்படி இருக்கும் என்பது இடவியலாக இருக்கும் ஒவ்வொரு ஓட்டுநரும் 2 மற்ற டிரைவர்களை அல்லது 4 டிரைவர்களை ஓட்டுவது இடவியல் ஆகும் இடவியல் கிடைத்தவுடன் இயல் கடிகார முனையங்களை சிங்க் இணைக்க வேண்டும் இந்த மரத்தின் சில முன்னணி முனைக்கு வடிவியல் ரீதியாக உட்பொதித்தல் ஆகும் எனவே சரியாக வடிவியல் ரீதியாக இதை எங்கே வைக்கிறேன் மரம் இயற்கையில் பொதுவானது மற்றும் கடிகார முனையங்களின் சரியான இருப்பிடத்தைப் பொறுத்து வடிவியல் உட்பொதித்தல் மிகவும் குறிப்பிட்டதாகும் எனவே நான் ஒரு கடிகார மர இடவியல் என்று சொல்லும்போது அது ஒரு வேரூன்றிய பைனரி மரமாகும் இது n இலைகளுடன் சிங்க் தொகுப்போடு தொடர்புடையது உள் முனைகள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடு பிரிவுகளால் அவற்றை இணைக்க வேண்டும் எனவே இது ஒரு ஸ்டெய்னர் மரத்தை குறிக்கும் எனவே மரத்தின் அனைத்து உள் முனைகளும் ஸ்டெய்னர் புள்ளிகள் என குறிப்பிடப்படும் அவை இணைக்கப்பட வேண்டும் வரைபட ரீதியாக நான் விளக்குகிறேன் எனக்கு ஒரு கடிகார ரூட்டிங் சிக்கல் நிகழ்வு இருப்பதாகக் கூறலாம் இது ஒரு சிறிய சிப் என்று சொல்லப்படும் எனவே இவை S1 S2 S3 S4 S5 S6 ஐ இணைக்க வேண்டிய முனையங்கள் மற்றும் கடிகார மூலமானது இங்கே S0 மையத்தில் எங்காவது இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது S0 மற்றும் மீதமுள்ளவை கடிகார சிங்க் இது கடிகார ரூட்டிங் சிக்கல் நிகழ்வு இப்போது முதல் விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு டோபாலஜிக்கு வருகிறோம் இது போன்ற ஒரு டோபாலஜியை வைத்திருப்போம் என்று சொல்கிறோம் S0 2 இடைநிலை முனைகளுடன் இணைக்கப்படும் இப்போது இந்த இடைநிலை முனைகள் ஒவ்வொன்றும் இயக்கிகளைக் குறிக்கலாம் இந்த U1 மற்றும் U2 இயக்கிகளாக இருக்கலாம் எனவே இந்த U1 இந்த S1 S2 ஐ நேரடியாக இயக்க முடியும் இந்த U2 மேலும் 2 இயக்கிகளை U3 U4 ஐ இயக்க முடியும் மேலும் அவை ஒவ்வொன்றும் அவற்றில் 2 ஐ இயக்குகின்றன எனவே இந்த இணைப்பு இடவியலில் ஒவ்வொரு முனையும் அதிகபட்சம் 2 முனைகள் வரை இயக்கப்படுகிறது என்று நாம் கருதுகிறோம் எனவே நாங்கள் இடையகங்களை வடிவமைக்கும்போதெல்லாம் இடையக வடிவமைப்பு அப்படி இருக்கும் எனவே இது அதிகபட்சம் 2 சமிக்ஞை வரிகளை இயக்கும் எனவே பேன் அவுட் இரண்டு இருக்கும் எனவே இடையகங்கள் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருக்கும் இப்போது இந்த இணைப்பு இடவியல் உண்மையான சிக்கலை உட்பொதிக்கும் எனவே இது உட்பொதிப்பின் ஒரு சாத்தியமான தீர்வாகும் இது ஏற்கனவே இருந்த புள்ளிகள் மற்றும் இதுதான் இணைப்பு இடவியல் மற்றும் ஒரு சாத்தியமான இணைப்பு ஆகும் இதை S0 முதல் U1 வரை S1 S2 என்று சொல்லலாம் எனவே இதை இப்படி காட்டுகிறேன் இந்த முனை 1 மற்றும் இந்த S0 மற்றும் இது S1 மற்றும் S2 உடன் இணைகிறது பின்னர் U2 U3 மற்றும் U4 க்கு செல்கிறது இது U2 என்று சொல்லலாம் இது இங்கே U3 க்கும் இங்கே U4 க்கும் செல்கிறது U3 S3 மற்றும் S4 S5 மற்றும் S6 க்கு செல்கிறது எனவே நீங்கள் இங்கே காணும் இந்த உட்பொதித்தல் சரியான இணைப்புகளை மட்டுமல்லாமல் இடையகங்களை வைக்க வேண்டிய இடத்தையும் பெறுகிறீர்கள் U1 U2 U3 U4 இது பஃப்பர்களின் இருப்பிடத்தையும் ஒன்றோடொன்று இணைப்புக் கோடுகளின் வடிவியலையும் காட்டுகிறது எனவே உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த கடிகார வளைவு இது கடிகார சமிக்ஞை வருகை நேரங்களின் அதிகபட்ச வேறுபாடாகும் நீங்கள் ஒரு கடிகார மூல S0 வைத்திருந்தால் பல சிங்க் S1 S2 உள்ளன பொதுவாக Si இல் n சிங்க் இருக்கும் எனவே t என்பது S0 Si என குறிப்பிடும் மூலத்திற்கும் மடுவுக்கும் இடையிலான தாமதம் இந்த தாமதத்தை அனைத்து S0 மற்றும் Si இணைகளிலும் S0 S1 S0 S2 S0 S3 மற்றும் பலவற்றிலும் கணக்கிட்டு அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் அவை அதிகபட்ச வளைவைத் தரும் எனவே கணித ரீதியாக நாம் இதை இவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் மொத்த வளைவு அதிகபட்ச வேறுபாடுகளாக இருக்கும் எனவே i மற்றும் j இன் எந்த இணைக்கும் இடையிலான தாமதங்களில் அதிகபட்ச வேறுபாடு என்ன எனவே S0 மற்றும் Si S0 மற்றும் Sj க்கு இடையிலான தாமதம் அனைத்து Si Sj இணைகளிலும் அவற்றின் வேறுபாடு அதிகபட்சம் அவை அதிகபட்ச கடிகார வளைவாக வரையறுக்கப்படும் இப்போது 2 சொற்களை வரையறுக்கிறோம் உள் வளைவு மற்றும் உலகளாவிய வளைவு சிப்பின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் கடிகார சமிக்ஞை பற்றி பார்க்கிறோம் ஒரு சிப் உள்ளது இவை இங்கே சில கடிகார முனையங்கள் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே சில கடிகார முனையங்கள் உள்ளன சில கடிகார முனையங்கள் உள்ளன இந்த கடிகார முனையங்கள் சில ஃபிளிப் ஃப்ளாப்கள் அல்லது சில சேமிப்பக கூறுகளைக் குறிப்பிடுவதைக் காண்க இப்போது இங்கே காட்டியுள்ள இந்த 5 புள்ளிகள் அவை தங்களுக்குள் இணைக்கப்பட்டுள்ள சில சேமிப்பக கலங்களுடன் ஒத்திருக்கின்றன இந்த 4 மீண்டும் சில சேமிப்பக கலங்களை மீண்டும் தங்களுக்குள் இணைத்துள்ளன அவை தங்களுக்குள் இணைக்கப்பட்டுள்ள சேமிப்பக கலங்களை குறிக்கின்றன எனவே சரியான செயல்பாட்டிற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்கும் ஃபிளிப் ஃப்ளாப் தங்களுக்குள் அதிகம் திசைதிருப்பக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இதேபோல் இந்த மண்டலத்தில் அல்லது இந்த மண்டலத்தில் இந்த வளைவு குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இங்கே ஒரு புள்ளியையும் இங்கே ஒரு புள்ளியையும் எடுத்துக் கொண்டால் அவை 2 சேமிப்பக கூறுகளுடன் ஒத்திருக்கும் ஆனால் அவை நேரடியாக இணைக்கப்படவில்லை எனவே இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் கணிசமான வளைவு இருந்தாலும் சுற்று செயல்பாட்டை பாதிக்காது எனவே கோட்பாட்டளவில் வளைவு என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல உண்மையில் ஒரு மோசமான விஷயம் என்று தோன்றுகிறது ஆனால் எல்லா வளைவுகளும் சமமாக முக்கியமல்ல ஒரு குழாய் சேமிப்பகத்தை ஒத்திருக்கும் சுற்றின் சில உள் பகுதிக்கு ஒத்த வளைவுகள் அந்த நிலைகளுக்கு இடையில் உள்ள வளைவுக்கு இடையில் கூட்டு சுற்றுகள் கொண்ட கட்டங்கள் முக்கியமானதாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு குழாய் மற்றும் மற்றொரு குழாய் அவற்றில் சில முக்கியத்துவம் வாய்ந்த வளைவுகள் இருக்கலாம் அதுவும் ஒரு பிரச்சினையாக இருக்காது எனவே உள் வளைவை வரையறுக்கிறோம் இது கடிகார வருகை நேரத்தின் அதிகபட்ச வேறுபாடு உள்ளே என்றால் கடிகார ஊசிகளில் தொடர்புடைய மூழ்கிகளின் தொகுப்பு தொடர்புடைய மூழ்கிகள் என்றால் உள் இணைக்கப்பட்டுள்ள சேமிப்பக செல்கள் எனவே பொதுவாக உள் வளைவு சிறிது தூரம் வரையறுக்கப்பட்ட தூரத்திற்குள் இருக்கும் மூழ்கிகளுக்கு ஒத்திருக்கிறது இயக்கிய சமிக்ஞை பாதையால் இணைக்கப்பட்டுள்ள சேமிப்பக கூறுகளை அவை பெரும்பாலும் குறிப்பிடப்படுகின்றன இயக்கிய சமிக்ஞை பாதை என்றால் என்ன ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டிற்குச் செல்கிறது சில கூட்டு சுற்று வழியாக இது ஒரு இயக்கிய சமிக்ஞை பாதை என குறிப்பிடப்படுகிறது எனவே இது உள் வளைவு எனவே இப்போது உலகளாவிய வளைவைப் பார்த்தால் சிப் முழுவதும் பார்க்கிறேன் வருகை நேரங்களில் அதிகபட்ச வேறுபாடு எந்த 2 மூழ்கல்களுக்கும் ஒத்திருக்கிறது அவை தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது தொடர்பில்லாதவையாக இருக்கலாம் எனவே முழு கடிகார விநியோக வலையமைப்பையும் பொறுத்தவரை குறுகிய மற்றும் நீண்ட மூல மூழ்கும் பாதைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்கிறோம் எனவே ஒரு வளைவைக் குறிப்பிடும்போது உண்மையில் உலகளாவிய வளைவு என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் ஒரு நடைமுறை சிக்கலுக்கு உள் வளைவு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் சிறந்த செயல்திறனுக்காக உலகளவில் வளைவைக் குறைக்க வேண்டிய அவசியமில்லை உள் கூறுகளில் கவனம் செலுத்தலாம் மற்றும் அந்த உள் கூறுகளில் உள்ளவை மட்டும் முயற்சித்து கட்டுப்படுத்தலாம் எனவே கடிகார வளைவு கடிகார மரம் வழித்தடத்திற்கான சில சொற்கள் முதல் துணை சிக்கல் இது நிச்சயமாக விரும்பத்தக்கது மற்றும் சிறந்த சூழ்நிலை 0 வளைவு எனவே ஒரு 0 வளைவு மரத்தை உருவாக்க முயற்சிக்கிறோம் ஒரு மூலத்திலிருந்து ஒருவித மரத்தை உருவாக்குகிறேன் அதனால் இடையகங்களைக் காட்டவில்லை இங்கே இடையகங்களும் இருக்கும் எனவே 4 மூழ்கிகளுடன் ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இது 0 வளைந்த மரம் ZST இதன் பொருள் இந்த S0 இலிருந்து S1 S2 S3 S4 ஒவ்வொன்றிற்கும் தாமதங்கள் அனைத்தும் நிச்சயமாக சமமானவை இது ஒரு சிறந்த சூழ்நிலை நீங்கள் தாமதங்களை சமமாக்க முயற்சிக்கலாம் ஆனால் நடைமுறையில் அளவுருவின் மாறுபாடுகள் மற்றும் ஒட்டுண்ணிகளின் மாறுபாடுகள் காரணமாக தாமதத்தில் சரியான வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் கம்பிகளை சமமாக்க உங்கள் சிறந்த முயற்சியை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒட்டுண்ணிகள் R மற்றும் C ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ளலாம் எனவே கம்பி நீள சமன்பாடு முக்கிய அளவுருவாக இருக்கக்கூடாதுஆனால் RC தாமத சமன்பாடு அந்த அர்த்தத்தில் மிகவும் துல்லியமாக இருக்கக்கூடும் அவற்றை சமப்படுத்த முயற்சிக்கிறோம் எனவே நீங்கள் அதைச் செய்ய முடிந்தால் 0 வளைவு மரம் என்று குறிப்பிடப்படும் ஒன்றை பெறுகிறோம் ஆனால் நான் சொன்னது போல் 0 வளைவு மரத்தை கணக்கிடுவது எளிதானது அல்ல இது கடினம் மற்றும் புனையலின் போது அளவுருவில் சில மாறுபாடு மற்றும் உண்மையான மர வடிவமைப்பில் இந்த 0 வளைவு பண்புகள் மாறுபடும் எனவே நடைமுறையில் பொதுவாக 0 வளைவுகளைக் கொண்டிருக்க விரும்பவில்லை ஆனால் எல்லைக்குட்பட்ட வளைவு சில அதிகபட்ச வரம்புகளுக்கு வளைவு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கடிகார மரத்தை வைத்திருப்போம் பின்தளத்தில் வடிவமைப்பின் போது சைன்ஆப் எனப்படும் ஒரு செயல்முறை இருப்பதைக் காண்போம் அதாவது எல்லா நேர தாமதங்களையும் சுற்றுக்கான தொடர்புடைய நேர தாமதங்களையும் பகுப்பாய்வு செய்கிறோம் அதிகபட்ச தாமதங்கள் குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் எனவே இந்த எல்லைக்குட்பட்ட வளைவு மாதிரி இறுதி சைன்ஆப்பிற்கு மட்டுமல்ல மரத்தின் நீளத்தைக் குறைக்க உதவும் இடைநிலை படிகளின் போதும் நமக்கு உதவுகிறது ஒரு கடிகார மரத்தை சரியாக 0 வளைவு செய்ய பார்ப்பதால் சில மர நீளத்தை நீளமாக்க வேண்டும் 1 புள்ளியிலிருந்து நீங்கள் ஒரு வரியை ஒரு புள்ளி S1 ஆகவும் மற்றொரு வரியை S2 புள்ளியாகவும் வரைகிறீர்கள் என்று அனுமான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே நீளம் சமமாக இருப்பதாகத் தோன்றினாலும் சில ஒட்டுண்ணி எதிர்ப்பு மற்றும் கொள்ளளவு விளைவுகள் சரியாக இருக்கலாம் மற்றும் இந்த ஒட்டுண்ணிகள் இரு வரிகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது ஏனென்றால் அது அந்த வரிகளுக்கு இணையாக இயங்கும் கோடுகளைப் பொறுத்தது வெவ்வேறு அடுக்குகளில் ஒரே அடுக்கு வேறு பல காரணிகள் உள்ளன எனவே கம்பி நீளம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கொள்ளளவு மற்றும் எதிர்ப்பு விளைவுகள் வேறுபட்டிருக்கலாம் எனவே இரண்டாவது வரியின் தாமதம் இந்த வரியின் தாமதம் டெல்டா 1 என்றும் இந்த வரி டெல்டா 2 என்றும் சொல்லலாம் அது நடக்கக்கூடும் டெல்டா 1 டெல்டா 2 ஐ விட பெரியது எனவே சமப்படுத்த அந்த நோக்கத்திற்காக சில நேரங்களில் நாம் ஸ்னக்கிங் செய்ய வேண்டியிருக்கும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது அதாவது இந்த கம்பியை இப்படி இடுவதற்கு பதிலாக ஒருவேளை நாம் இதை இடுவோம் இந்த கம்பி நீளத்தை நீளமாக்க வேண்டும் எனவே 2 தாமதங்களுடன் பொருந்தும்போது டெல்டா 1 மற்றும் டெல்டா 2 ஆகியவற்றை ஏறக்குறைய சமமாக நன்றாக செய்ய முயற்சிக்கவும் எனவே இங்கே எல்லைக்குட்பட்ட வளைவின் சிக்கல் சில நேரங்களில் BST எல்லைக்குட்பட்ட வளைவு மரப் பிரச்சினை என்றும் பயனுள்ள வளைவு வழிமுறைகள் என்றும் குறிப்பிடப்படுகிறது நான் கூறியது போல் தன்னிச்சையான புள்ளிகளில் வளைவைப் பற்றி பேசினாலும் அது உலகளாவிய வளைவுதான் ஆனால் நடைமுறையில் உள் வளைவுகள் மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் உள் வளைவைக் கையாண்டு அவற்றைக் குறைக்க முயற்சித்தால் அது மிக உயர்ந்த கடிகார அதிர்வெண்ணுடன் ஒரு சுற்று இயக்கக்கூடிய ஒரு தீர்வை வழங்கும் அந்த வகையில் உலகளாவிய வளைவு அவ்வளவு முக்கியமல்ல இப்போது நவீன கடிகார மரத் தொகுப்புக்கு வருவதால் மேற்கொள்ளப்படும் அடிப்படை படிகள் என்ன என்பதைப் பார்ப்போம் மேலும் சில பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகள் செயல்பாட்டில் பயன்படுத்தப்படும் சில முக்கியமான வழிமுறைகளைப் பார்ப்போம் எனவே நவீன கடிகார மர தொகுப்புக்கு 2 முக்கிய தேவைகள் உள்ளன முதல் தேவை நிச்சயமாக ஒப்பீட்டளவில் எளிதானது இதை நாம் ஒரு மரத்தை எவ்வாறு கட்டமைக்க முடியும் இந்த வளைவு 0 அல்லது வரையறுக்கப்பட்ட எல்லைக்குட்பட்டது மற்றும் வேறுபாடுகள் முன்னிலையில் இடையகங்களை எவ்வாறு அறிமுகப்படுத்தலாம் என்பதை விரிவாகப் பார்ப்போம் எனவே கடிகார மரத்தில் குறைந்த வளைவு இருக்க வேண்டும் ஒவ்வொரு தொடர்ச்சியான தொகுதிக்கும் சமிக்ஞையை வழங்கும் போது இது முக்கிய தேவை எனவே கடிகார மரத்தை வடிவமைப்பதற்கான பல்வேறு வழிகளைப் பார்ப்போம் அதாவது இந்த வளைவு 0 அல்லது 0 எல்லைக்கு மிக அருகில் உள்ளது எனவே கடிகார மர தொகுப்பு பற்றி பேசும்போத இது 2 படிகளில் செய்யப்படுகிறது எனவே தொடக்க மரத்தை உருவாக்குகிறோம் எனவே மூழ்கும் இடங்களைக் கருத்தில் கொள்ளாமல் மரத்தை நிர்மாணிப்போம் இது மிகவும் பொதுவான மரமாகும் இது சிங்க் இருப்பிடங்களிலிருந்து சுயாதீனமான வடிவமைப்புகளுக்கு பொருந்தும் இரண்டாவது மாற்றாக நாம் மூழ்கும் இடங்கள் இடவியல் மற்றும் உட்பொதித்தல் ஆகிய இரண்டையும் ஒன்றாகக் கருதுகிறோம் மூன்றாவதாக அவற்றை 2 தனித்தனி படிகளாகக் கருதுகிறோம் ஒரு கடிகார மரம் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ளது என்று கருதுகிறோம் இப்போது நாம் உட்பொதித்தல் பற்றி பேசுகிறோம் அந்த கட்ட கட்டமைப்பைப் போலவே முதலில் ஒரு கடிகார மரத்தை உருவாக்குகிறேன் பின்னர் ஒரு கண்ணி அல்லது கட்டம் உள்ளது கடிகார மரம் அந்த கண்ணி மற்றும் உட்பொதிவை ஓட்டுகிறது என்றால் எனது கடிகார சமிக்ஞைகளை சரியாக எடுக்க பொருத்தமான புள்ளிகளில் கட்டத்தை தட்ட வேண்டும் எனவே நீங்கள் இதைச் செய்த பிறகு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் கடிகார இடையகங்களைச் செருகலாம் மற்றும் பல வளைவு மேம்படுத்தல்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஸ்னக்கிங் உதாரணம் போல மற்றவர்களுடன் பொருந்த நீங்கள் சற்று நீளமாக ஒரு கம்பியை உருவாக்க வேண்டியிருக்கும் எனவே இப்போது நடைமுறையில் பயன்படுத்தப்படும் சில கடிகார ரூட்டிங் வழிமுறைகளைப் பார்ப்போம் எனவே இந்த கடிகார ரூட்டிங் வழிமுறைகளுக்குப் பின்னால் உள்ள முக்கிய நோக்கம் இந்த வளைவைக் குறைப்பதாகும் அதாவது கடிகார மூலத்திலிருந்து சிங் வரை கடிகார சமிக்ஞையை எவ்வாறு விநியோகிப்பது இடை இணைப்பு நீளங்கள் அனைத்தும் நீளத்திற்கு சமமாக இருப்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பதாகும் முதல் அணுகுமுறை இடை இணைப்பு நீளத்தை மட்டுமே கருத்தில் கொள்ளும் ஆனால் பின்னர் நாம் இடை இணைப்பு நீளம் மட்டுமல்ல ஒட்டுண்ணியையும் கணக்கிடலாம் உண்மையான தூரத்தை அளவிடலாம் அல்லது தூரத்தை மதிப்பிடலாம் உண்மையில் தாமதத்தை மதிப்பிட முயற்சி செய்யலாம் தூரத்தையும் ஒட்டுண்ணிகளையும் அடிப்படையாகக் கொண்ட தாமதத்தை மதிப்பிட முடியும் மேலும் தாமதங்களை சமப்படுத்த முயற்சி செய்யலாம் எனவே முதல் 2 வழிமுறைகளுடன் தொடங்க தூரங்களை மட்டுமே பார்க்கும் அவை தூரங்களை சமப்படுத்தவோ அல்லது பொருத்தவோ முயற்சிக்கும் எனவே நாங்கள் பல வழிமுறைகளைப் பற்றிப் பேசுவோம் அவற்றில் முதல் 4 உதாரணமாக அவர்கள் நீளத்தைக் குறைக்க முயற்சிக்கிறார்கள் கடைசியாக தாமதங்களின் துல்லியமான மதிப்பீடுகளை மேற்கொள்வதன் மூலம் அவை உண்மையான 0 கடிகார வளைவைப் பார்க்கின்றன எனவே இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இதை நாம் பார்க்கும் முதல் வழிமுறை H ட்ரீ அடிப்படையிலான அல்காரிதம் என குறிப்பிடப்படுகிறது H ட்ரீ அடிப்படையிலான வழிமுறையைப் பார்க்கவும் ஆங்கில எழுத்துக்களில் உள்ள H எழுத்தில் இருந்து பெயர் வந்தது எனவே கடிகார ரூட்டிங் H எழுத்தைப் போல தோற்றமளிக்கும் வகையில் நடைபெறுகிறது இது போன்ற ஒரு H எனக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வதைப் போல குறிப்பிடுகிறேன் இது ஒரு மரம் போன்றது எடுத்துக்காட்டாக நான் எனது கடிகாரத்தை உள்ளீடு அளித்து இந்த 4 இடங்களில் கடிகாரத்தைப் பெறுகிறேன் எனவே இந்த H தர்க்கரீதியாக பேசுவது 4 சைல்ட் முனைகளைக் கொண்ட மரம் போன்றது இந்த முனைய புள்ளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் இப்போது என்ன வைத்திருக்க முடியும் இது போன்ற சிறிய H ஐ நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே அவை ஒவ்வொன்றிலிருந்தும் மற்றொரு 4 புள்ளிகளைப் பெறுவீர்கள் எனவே அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் 4 சைல்ட் முனைகளைப் பெறுவீர்கள் எனவே கடிகார மரம் இப்படி இருக்கும் இது a என அழைக்கப்படுகிறது இது ஒரு பைனரி மரம் அல்ல இது 4 ஆரி மரம் அதாவது ஒவ்வொரு உச்சியிலும் 4 சைல்ட் வரை உள்ளன மற்றும் 1 தடை என்னவென்றால் நீங்கள் பல்வேறு நிலைகளுக்கு செல்லும்போது இது நிலை 1 என்று வைத்துக்கொள்வோம் இது நிலை 2 பின்னர் நிலை 3க்கு செல்கிறோம் எனவே மட்டத்தில் 4 முனைகளை சரிபார்க்கலாம் முதல் நிலைகள் 4 முனைகள் உள்ளன 4 பவர் 1 இரண்டாவது நிலை 16 முனைகள் உள்ளன 4 நிலை 2 க்கு மூன்றாம் நிலை 64 முனைகள் 4 பவர் 3 மற்றும் பல இருக்கும் எனவே இந்த வகையான கடிகார நெட்வொர்க்கை பவர் i முனைகளில் 4 இருக்கும் சந்தர்ப்பங்களில் மட்டுமே உருவாக்க முடியும் ஆனால் சில நன்மைகள் உள்ளன நாம் பார்ப்போம் ஸ்லைடுகளுக்கு வருவோம் எனவே இந்த அணுகுமுறையில் கடிகார மூலத்திலிருந்து ஒவ்வொரு முனைய புள்ளிகள் அல்லது மூழ்கும் வடிவியல் தூரம் ஒரே மாதிரியானதாக இருப்பதை உறுதிசெய்கிறோம் தளர்வாகச் சொல்வதானால் உங்களுக்கு ஏராளமான கடிகார முனையங்கள் தேவைப்படும் பொழுது இந்த வகையான அணுகுமுறை பயன்படுத்தப்படலாம் மேலும் அவை அனைத்தும் சிப் முழுவதும் வழக்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு கேட் வரிசை அல்லது ஒரு FPGA இல் பயன்படுத்தலாம் இது 2 நிலைக்கு ஒரு கடிகார மரம் உள்ளது இது ஒரு கட்டம் அல்லது கண்ணிக்கு உள்ளீடு அளிக்கிறது நீங்கள் H மரத்தை முதல் நிலை மரமாக வைத்திருக்க முடியும் எனவே இது வழக்கமாக கடிகாரத்தை வழக்கமான இடங்களுக்கு அளிக்கிறது இது ஒரு வழியாக இணைக்கப்படும் கட்டத்துடன் இணைக்கப்படும் எனவே சமிஞ்சையை பல்வேறு பகுதிகள் அல்லது மண்டலங்களுக்கு கொண்டு செல்லவும் இது பயன்படுத்தப்படலாம் எனவே வடிவவியலின் அடிப்படையில் இந்த H வடிவங்களைப் பார்ப்போம் எனவே இங்கே கட்டம் கோடுகள் காட்டப்பட்டுள்ளன இந்த H மைய புள்ளிகள் முனைய புள்ளிகள் இப்படி வைக்கப்பட்டுள்ளன பின்னர் இந்த புள்ளியில் இருந்து ஒவ்வொரு முனைய புள்ளிகளிலும் தூரத்தை சரிபார்க்க முடியும் 1 2 3 4 5 6 7 மற்றும் மைய புள்ளியைப் பார்த்தால் அது 4 1 2 3 4 ஆக இருக்கும் எனவே மையப் புள்ளியிலிருந்தோ அல்லது இந்த நுழைவுப் புள்ளியிலிருந்தோ இந்த ஒவ்வொரு முனையிலிருந்தும் உள்ள தூரம் 7 ஆக இருக்கும் எனவே நீங்கள் இந்த H ஐ மற்றொரு நிலைக்கு கட்டினால் தூரத்தை கணக்கிட்டால் இதேபோல் தூரம் 19 ஆக இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17 18 19 இது போன்றது எனவே இந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு டெர்மினல்களுக்கும் கம்பியின் மொத்த நீளம் சமமாக இருக்கும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது இது 4 இன் எந்த சக்திக்கும் பொதுமைப்படுத்தப்படலாம் இது 4 டெர்மினல்கள் 16 டெர்மினல்கள் எனவே 64 டெர்மினல்கள் வரை செல்லலாம் இது போன்ற 256 டெர்மினல்கள் வரை செல்லலாம் எனவே மேலே செல்லும்போது நீங்கள் பார்க்க முடிந்தால் டெர்மினல்கள் மிகவும் வழக்கமாக இருக்கும் ஒரு கட்டமைப்பைப் பெறுவீர்கள் சிப் முழுவதும் பரவுகின்றன எனவே சிப் முழுவதும் கடிகார முனையங்கள் தொடர்ந்து விநியோகிக்கப்பட வேண்டிய எந்தவொரு சூழ்நிலையிலும் இந்த முறையையோ அல்லது இந்த கொள்கையையோ பயன்படுத்தலாம் இப்போது இந்த இணைப்பு அல்லது ரூட்டிங் என்பது அனைத்து கம்பிகளும் ஒரே உலோக அடுக்கில் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் நீங்கள் கிடைமட்டத்திலிருந்து செங்குத்து செங்குத்து முதல் கிடைமட்டமாக 2 அடுக்குகளிலிருந்து நகர தேவையில்லை இது முற்றிலும் பிளானர் ரூட்டிங் நீங்கள் ஒரே பிளானில் மேற்கொண்டுள்ள முழு இணைப்பும் மூலத்திலிருந்து ஒவ்வொரு மூழ்கும் சமமான தூரத்தையும் நீங்கள் உத்தரவாதம் செய்கிறீர்கள் இது H மரத்திற்கு ஒரு பெரிய நன்மை எனவே என்ன உத்தரவாதம் அளிக்கிறீர்கள் தூரத்தின் அடிப்படையில் சரியான 0 வளைவு இங்கே நாம் ஒட்டுண்ணிகள் RC யை புறக்கணிக்கிறோம் மரத்தின் சமச்சீர்மை காரணமாக கம்பிகளின் நீளத்தைப் பொறுத்து சரியான 0 வளைவு ஆகும் ஆனால் இந்த H மரம் பொதுவாக முழு கடிகார விநியோகத்திற்கும் பயன்படுத்தப்படுவதில்லை இது உயர் மட்ட கடிகார விநியோகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மேல் நிலை இந்த H மரம் அந்த கட்ட கட்டமைப்பிற்கு உள்ளீடு அளிக்க முடியும் மற்றும் கட்டம் இரண்டாம் நிலை பயன்பாட்டில் மற்ற புள்ளிகள் அல்லது சுற்றுகளின் பிற ஊசிகளுக்கு உள்ளீடு அளிக்க முடியும் இப்போது அடுக்கில் அடைப்புகள் இருந்தால் H மரத்தின் வடிவமைப்பு கெட்டுவிடும் அதனால்தான் ஒரு கடிகார மரத்தை ஒரு தனி உலோக அடுக்கில் போட வேண்டிய போதெல்லாம் எந்த தடைகளும் இல்லாத நிலையில் நீங்கள் விரும்பியபடி வரிகளை அமைக்கலாம் சிங்க் இருப்பிடங்கள் மற்றும் சிங்க் கொள்ளளவு வேறுபடுகிறதா என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பின்னர் H மரத்தின் வடிவமைப்பு வித்தியாசமாக இருக்கும் ஏனென்றால் இங்கே நீங்கள் துல்லியமான 0 வளைவு தூரங்களைப் பொறுத்து மட்டுமே சொல்கிறீர்கள் இப்போது நீங்கள் கவனிக்கும் மற்றொரு விஷயம் ஒரு H என்று கருதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த 4 புள்ளிகளை இணைக்கும் ஒரு H மரம் இது புள்ளி வரும் இடத்திலிருந்து மைய புள்ளியாகும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் எல்லா இணைப்புகளையும் ஒரே அடுக்கில் வைக்கிறோம் எனவே கம்பிகள் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் மட்டுமே இருக்கும் என்று எனக்கு எந்த நிர்ப்பந்தமும் இல்லை எனவே விரும்பினால் கம்பிகளை குறுக்காக இயக்க முடியும் எனவே இந்த விளிம்பிற்குள் நீங்கள் காண்கிறீர்கள் எனது முக்கிய தேவைகள் 1 2 3 மற்றும் 4 புள்ளிகளை இணைப்பதாகும் எனவே இதைச் செய்வதன் மூலம் கம்பிகளை நீளமாக்குகிறேன் இதை ஏன் நேர் கோடுகள் மூலம் இணைக்கவில்லை என்றால் அவை வெளிப்படையாக குறுகியதாக இருக்கும் ஏனெனில் இது a மற்றும் இது b என்றால் இது a மற்றும் b வர்க்க மூலமாக இருக்கும் இது பித்தகோரஸ் தேற்றம் இது குறுகியதாக இருக்கும் எனவே நான் குறுகிய இணைப்பை விரும்பினால் அதை H க்கு பதிலாக X ஆக மாற்றலாம் எனவே அடுத்த மாற்று வழிமுறை இது x ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது H வகை கட்டமைப்பிற்கு பதிலாக இது போன்ற X வகை கட்டமைப்பை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு பெரிய X பயன்படுத்துகிறேன் ஒவ்வொரு முனைய புள்ளிகளிலும் நான் சிறிய x பயன்படுத்துகிறேன் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் அதைப் போன்ற சிறிய x பயன்படுத்துவேன் எனவே கிடைமட்ட மற்றும் செங்குத்து அல்லாத கம்பிகளை அமைப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறோம் என்று கருதுகிறோம் எனவே கம்பி நீளம் குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது ஒரு H மரத்தில் நீங்கள் பார்ப்பது போல கம்பிகள் மிகவும் வழக்கமானவை அவை சமச்சீராக இருந்தன ஆனால் இப்போது இங்கே இந்த கோட்டிற்கும் இந்த சிறிய கோட்டிற்கும் இடையில் காண்கிறீர்கள் கம்பிகள் இணையாக ஒன்றாக இயங்குகின்றன எனவே அவற்றுக்கிடையே அதிக கொள்ளளவு இருக்கும் ஆனால் இந்த கம்பிக்கு இடையில் இந்த கம்பி மிகக் குறைந்த கொள்ளளவு இருக்கும் அவை இன்னும் தொலைவில் உள்ளன எனவே சாய்ந்த வகையான இணைப்பு காரணமாக ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இயங்கும் கம்பிகளுக்கு இடையிலான கொள்ளளவு X இன் 1 பிரிவில் இருந்து மற்றொன்றுக்கு மாறுபடும் எனவே R மற்றும் C சம்பந்தமாக ஒட்டுண்ணிகளைக் கருத்தில் கொண்டால் அது சரியாக 0 வளைவாக இருக்காது எனவே இது ஒரு குறைபாடு இது நல்லது ஆனால் கம்பிகளின் நெருக்கம் காரணமாக குறுக்கு பேச்சு இருக்கலாம் எனவே மீண்டும் H மரங்களைப் போலவே H மரங்களும் அடுத்த கட்டத்திற்கு உள்ளீடு அளிப்பதை விட உயர்மட்ட மரத்தை உருவாக்குவது போன்ற சிறப்பு அமைப்புக்கு இதைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த H மற்றும் X மற்றும் 2 மாற்று வழிகள் பொதுவாக சிப்பின் வெவ்வேறு பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுவதற்கு முன்பு முதல் நிலை கடிகார மரத்தை உருவாக்கலாம் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் கடிகார மர ரூட்டிங் மற்றும் மற்ற செயலாக்கங்களுடன் தொடர்வோம்